PV செல் 1 மற்றும் PV செல் 2 ஆகியவற்றின் பண்புகள் இங்கே உள்ளது போல கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வை எடுத்துக்கொள்வோம் அவை ஒத்ததல்லாத பண்புகள் ஆயினும் VOC புள்ளி சமமாகவே இருக்கிறது இந்த வகையான செல்களை இணையாக்கினால் அது ஒத்த செல்களை இணையாக நாம் பார்த்தபடி கிடைக்கும் IV பண்புகளின் இயற்கையில் மிகச்சரியாக அதையே அடைய வழிவகுக்கும் சுமை R0 குறைநிலை மின்சுற்று ஆகும் நிகழ்வை நீங்கள் கருத்தில் கொண்டால் பின்பு சுமை கோடு என்பது செங்குத்து x அச்சாகும் இயக்க புள்ளி யானது இந்த ISC1 மற்றும் ISC2 என்ற 2 மின்சாரங்களின் கூட்டுத்தொகை ஆகும் ஆகவே ISC ISC1 மற்றும் ISC2 ஆக மாறுகிறது நிச்சயமாக மற்றொரு இயக்கப் புள்ளி VOC ஆகும் இணையாக இருப்பதால் VOC1 VOC2 VOC சில வரையறுக்கப்பட்ட மின்தடை மதிப்புகளை வைப்பதன் மூலம் சுமையை மாற்றி வேறு மற்ற இயக்க புள்ளியை நாம் பெறலாம் சுமைகோடு மற்றும் பேனல்களின் குறுக்கே உருவாகும் மின்னழுத்தம் ஆகியவை இந்த இயக்க புள்ளியை வரையறுக்கின்றன ஆகவே i1 i2 இதன் உயரமாக இருக்கும் சுமையின் குறுக்கே உருவாகும் மின்னழுத்தம் VT ஆகும் இந்த சுமை கோட்டை நீங்கள் sweep செய்தால் ஒத்ததல்லாத பண்புகளும் ஆனால் ஒத்த VOC புள்ளியும் உடைய ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பின் IV வளைவை இந்த நேரத்தில் நீங்கள் சென்று அடைவீர்கள் ஆகவே இது இணையாக இருக்கும் ஒத்த செல்களின் IV பண்புகளை ஒத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இப்போது முழுமையாக ஒத்ததல்லாத செல்களை கருத்தில் கொண்டால் 2 செல்களுக்கும் குறைநிலை மின்சுற்று புள்ளிகளும் VOC புள்ளிகளும் வெவ்வேறாக இருக்கும் இணையாக உள்ள ஒத்ததல்லாத செல்களின் ஒட்டுமொத்த IV பண்புகளை எவ்வாறு வருவிக்கலாம் என்று பார்ப்போம் ISC1 மற்றும் ISC2 என்பவை இரண்டு செல்களுக்குமான குறைநிலை மின்சுற்று அளவுருக்கள் ஆகும் VOC1 மற்றும் VOC2 என்பவை முறையே இரண்டு செல்களுக்குமான திறந்தநிலை மின்சுற்று மின்னழுத்த அளவுருக்கள் ஆகும் இப்போது R0 0 என்ற நிலைமையை கவனத்தில் கொள்வோம் அதாவது இணையான ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பின் வெளிப்புற முனையங்கள் குறை நிலை மின்சுற்று ஆகிறது சுமை கோடு செங்குத்தாக உள்ளது விளைவான IV பண்புகளுக்கு ISC1 ISC2 என்று இரண்டு மதிப்புகளின் கூட்டுத் தொகையான ஒரு இயக்கப்புள்ளியை நாம் பெற முடியும் இப்போது மின்தடை R0 ஐ அறிமுகம் செய்வோம் சுமை கோடு இதைப்போல இருக்கும் அதற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட மின்தடை மதிப்பு இருப்பதால் ஒரு வரையறுக்கப்பட்ட சாய்வு இருக்கும் இப்பொழுது நன்கு அறிந்த இந்த இயக்க புள்ளியை பெறுகிறோம் மற்ற நிகழ்வுகளிலும் கூட நாம் பார்த்திருக்கிறோம் தொடர்புடைய மின்சாரம் நம்மிடம் உள்ளன இந்த புள்ளி i1 i2 மின்சாரத்தின் மதிப்பாகும் இணையான செல் ஒருங்கிணைப்பின் குறுக்கே நடந்துகொண்டிருக்கும் மின்னழுத்த மதிப்பு VT ஆகும் இப்போது VT ஆனது VOC2 ன் மதிப்புக்கு மிகச்சரியாக சமமாக இருக்குமாறு R0 ஐ அதிகப்படுத்துவதன் மூலம் VT ஐ நாம் PV செல் 2 ன் திறந்தநிலை மின்சுற்று மனஅழுத்தத்திற்கு அதிகப்படுத்துவோம் இது இந்த செங்குத்து கோட்டால் குறிக்கப்படுகிறது ஆகவே VOC2 வழியாக செல்லும்படி இந்த செங்குத்து கோட்டை வரைந்திருக்கிறேன் அம்புக்குறி மூலம் செல் இரண்டின் இயக்கபுள்ளி இங்கே குறிக்கப்படுவதை நீங்கள் அறிவீர்கள் இந்தப் புள்ளியில் மின்சாரம் i2 என்பது 0 ஆகும் முழு சுமை மின்சாரமும் செல்லால் கொடுக்கப்படுகிறது ஆகவே இங்கே இந்தப்புள்ளி PV செல் 1 ன் இயக்கபுள்ளி ஆகும் இது விளைவான செல்லின் இயக்கப் புள்ளியும் ஆகும் இப்பொழுது சுமைக்கோட்டை மாற்றினால் ஒருங்கிணைக்கப்பட்ட இணையான அமைப்புக்கு இங்கே காட்டப்பட்டுள்ள படி மேலும் ஒரு இயக்க புள்ளியை நாம் அடைவோம் இப்பொழுது இந்த இயக்கப்புள்ளியில் முனைய மின்னழுத்தம் VT மிகச்சரியாக செல் இரண்டின் திறந்தநிலை மின்சுற்று மின்னழுத்தமான VOC2 க்கு சமமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த இயக்கப்புள்ளியில் செல் 2 ஆனது 0 மின்சாரத்தை பங்களிக்கிறது ஆகவே i ஆனது மொத்தத்தில் i1 க்கு சமமாகும் இதுவே சுமையின் வழியாகச் செல்லும் மின்சாரம் ஆகும் இந்த இயக்கப்புள்ளி PV செல் 1 ன் IV பண்புகளின் மீது மிகச் சரியாக விழுவதை கவனியுங்கள் இது ஏனென்றால் i2 0 மற்றும் செல் இரண்டிலிருந்து எந்த பங்களிப்பும் இல்லை கிடைமட்ட அச்சுக்கு சுமை கோட்டை மேலும் கீழே மாற்றுவோம் அந்த நிகழ்வில் R0 எல்லையற்றதாகும் அதாவது முனையங்கள் திறந்தநிலை மின்சுற்று ஆகின்றன ஒருங்கிணைக்கப்பட்ட இணையான அமைப்பின் திறந்தநிலை மின்சுற்று மின்னழுத்தம் என்பதை VT குறிக்கிறது இங்கே இந்த புள்ளியின் வழியாக செல்லும் ஒரு கோட்டை நான் வரைந்துள்ளேன் இங்கே அம்பு முனையால் சுட்டிக்காட்டப்பட்ட இந்தப் புள்ளி ஒருங்கிணைந்த அமைப்பின் திறந்தநிலை மின்சுற்று மின்னழுத்தம் ஆகும் இந்தக் கோடு ஒரு மார்க்கர் மட்டுமே இந்த திறந்தநிலை மின்சுற்று மின்னழுத்தம் ஆனது VOC1 மற்றும் VOC2 க்கு இடையில் இருக்கும் அது ஏன் அப்படி இருக்க வேண்டும் அதற்கு பதிலளிக்க முதலில் PV செல் 2 ன் IV பண்புகளை அது இந்தக் கோட்டை குறுக்காக வெட்டும்படி மிகவும் கீழாக நீட்டிப்பு செய்வோம் இப்பொழுது PV செல் 2 ன் IV பண்புகள் நாலாவது கால் பகுதியில் இருப்பதை நீங்கள் காணலாம் இதுதான் நாலாவது கால்பகுதி இது ஒரு மூழ்கிக் கொண்டிருக்கும் கால் பகுதி ஆகும் மூல கால் பகுதி அல்ல முதலாம் கால் பகுதி மட்டுமே மூல கால்பகுதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே இப்போது இது இந்தப் புள்ளியில் குறுக்காக வெட்டுகிறது மற்றும் இங்கே நமக்கு 2 மார்க்கர் புள்ளிகள் உள்ளன இங்கே இந்த சிறிய மார்க்கர் PV செல் 2 அந்த இயக்க புள்ளியில் செயல்படுவதையும் PV செல் 1 இந்த இயக்க புள்ளியில் செயல்படுவதையும் சுட்டிக் காட்டுகிறது இங்கே சிவப்பில் சுட்டிக்காட்டப்பட்ட மின்சாரமும் இங்கு பச்சை கோட்டால் சுட்டிக்காட்டப்பட்ட மின்சாரமும் மிகச் சரியாக ஒன்றுக்கொன்று பொருந்துகின்றன ஆகவே உங்களுக்கு இன்னும் நல்ல பார்வைக்காக இதை பெரிதாக்குகிறேன் இங்கே இந்த உயரம் மின்சாரம் i1 மற்றும் இங்கே இந்த உயரம் மின்சாரம் i2 ஆகும் i1 மற்றும் i2 பொருந்தி ஒன்றை ஒன்று நீக்கிவிடும் i1 இன்னும் முதல் கால் பகுதியில் நேர்மறையாக இருப்பதையும் i2 நான்காவது கால் பகுதியில் எதிர்மறையாக இருப்பதையும் மற்றும் i1 மற்றும் i2 0 க்கு மிகச்சரியாக கழிக்கிறது அந்த 0 என்பது இந்த புள்ளியாகும் இது ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பின் திறந்தநிலை மின்சுற்று மின்னழுத்த புள்ளியாகும் கிடைக்கும் திறந்தநிலை மின்சுற்று புள்ளியோடு இணையான அமைப்பின் ஒட்டுமொத்த IV பண்புகளை பெற பண்புகள் முழுவதையும் நாம் இப்போது இழுக்க முடியும் ஆகவே இது திறந்தநிலை மின்சுற்று இயக்கப் புள்ளியாக இருக்கும் இது VOC1 மற்றும் VOC2 க்கு இடையில்ஏற்படும் மின்னழுத்த மட்டம் VOC ஆக இருக்கும் இந்த இயக்கப் புள்ளியில் PV செல் 2 நாலாவது கால் பகுதியில் இயங்குகிறது இது மூழ்கியாக இருக்கிறது PV செல் 1 எப்போதும் முதல் கால் பகுதியில் மூலமாகவே இருக்கிறது